இந்த பாடத்திற்கு வரவேற்கிறேன் கடந்த பாடத்தில் software வடிவமைப்பில் சில அடிப்படை சிக்கல்களைப் பார்த்தோம் ஒரு நல்ல வடிவமைப்பை மோசமான வடிவமைப்பிலிருந்து வேறுபடுத்துவது முக்கியம் என்று கூறினோம் மேலும் நாம் நடைமுறைபடுத்த முயற்சிக்கிறோம் ஒரு நல்ல வடிவமைப்பு என்பது என்ன மேலும் வடிவமைப்பு நல்லதா அல்லது கெட்டதா என்பதை தீர்மானிக்கும் பல காரணிகள் உள்ளன என்று கூறினோம் செயல்பாட்டை சரியான முறையில் implementation செய்வது ஒரு நல்ல வடிவமைப்பின் முக்கியமான தேவையாக இருக்கும் ஏனெனில் சரியான வடிவமைப்பாக இல்லாவிட்டால் இது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல ஆனால் பல வடிவமைப்பு மாற்றுகள் உள்ளன அவை ஒரு நல்ல வடிவமைப்பிற்கான காரணியாக இருக்கலாம் வெவ்வேறு மாற்று வடிவமைப்புகளை நாம் கொண்டு வரலாம் அவை அனைத்தும் சரியானவை ஆனால் சிறந்த வடிவமைப்பு எது என்பதை நாம் எவ்வாறு தீர்மானிப்பது மேலும் ஒரு வடிவமைப்பைப் புரிந்துகொள்வது ஒரு முக்கிய பிரச்சினை என்று கூறினோம் ஒரு வடிவமைப்பு தீர்வை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ புரிந்து கொள்வதன் மூலம் நாம் மதிப்பிடலாம் ஆனால் இப்போது இரண்டு கேள்விகள் எழுகின்றன எந்த வடிவமைப்பு மிகவும் புரிந்துகொள்ளத்தக்கது என்பது நமக்கு எப்படித் தெரியும் இது ஒரு விவாதத்திற்குரிய கேள்வி ஏனென்றால் இந்த வடிவமைப்பு மிகவும் புரிந்துகொள்ளத்தக்கது என்று யாராவது சொல்லக்கூடும் ஆனால் அது புரிந்துகொள்ளக்கூடிய வடிவமைப்பு அல்ல என்று மற்றொரு நபர் சொல்வார் எனவே புரிந்துகொள்ளக்கூடிய வடிவமைப்பு என்பது என்ன என்பதை நாம் இன்னும் முறையாக சொல்ல முடியும் மேலும் இந்த புரிந்துகொள்ளக்கூடிய வடிவமைப்பை நாம் எவ்வாறு கொண்டு வருவது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் எனவே அதிலிருந்து நாம் தொடரலாம் முதலில் ஒரு வடிவமைப்பின் சிறப்பியல்புகளைப் பார்ப்போம் அது புரிந்துகொள்ளக்கூடிய தன்மையை மேம்படுத்துகிறது எனவே வடிவமைப்பில் நிலையான மற்றும் அர்த்தமுள்ள பெயர்களைப் பயன்படுத்துவது முதல் பண்பு ஏனெனில் வடிவமைப்பில் உள்ள பெயர்கள் problem context க்கு அர்த்தமுள்ளதாக இல்லாவிட்டால் வடிவமைப்பைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்யும் எவரும் குழப்பமடைவார்கள் எல்லா வடிவமைப்பு கூறுகளுக்கும் பெயர்கள் இருக்க வேண்டும் அவை முடிந்தவரை problem context க்கு ஒத்திருக்கும் அவை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் அதனால் யாரும் புரிந்து கொள்ள முடியும் புரிந்துகொள்ளக்கூடிய ஒரு வடிவமைப்பின் இரண்டாவது சிறப்பியல்பு என்னவென்றால் அது moduleகளாக நன்கு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதை நாம் வடிவமைப்பின் modularity என்று அழைக்கிறோம் இந்த கேள்வியை நாம் பார்க்க வேண்டும் modularity என்றால் என்ன அர்த்தம் வடிவமைப்பு modular ஆக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான பண்பு மேலும் modules நன்கு வடிவமைக்கப்பட்டவை moduleகளின் தன்னிச்சையான தொகுப்பு ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல modules நன்கு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் call relationship ஒரு tree வரைபடத்தைப் போல இருக்க வேண்டும் இது layering என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் treeன் ஒவ்வொரு layerம் முந்தைய layerன் செயலாக்கம் மற்றும் கீழ் layerன் விவரக்குறிப்பு ஆகும் இது ஒரு விரும்பத்தக்க பண்பாகும் பின்னர் நாம் நன்கு பிரிக்கப்பட்ட modules இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் call relationship ஆனது tree வரைபடம் வடிவத்தில் இருக்க வேண்டும் இப்போது புரிந்துகொள்ள முயற்சிப்போம் modularity அல்லது decomposed modules என்பதன் பொருள் என்ன module ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட சார்பற்றவை ஆக இருந்தால் வடிவமைப்பு modular என்று நாம் கூறுகிறோம் module ஒன்றுக்கொன்று சார்பற்றவை ஆக இருக்கும் அவை வேறு எந்த moduleயையும் அழைக்கவில்லை அல்லது அவை மிகக் குறைவாக அழைக்கும் ஒரு module மற்றொரு moduleயை அழைத்தால் அதன் பல பகுதிகள் மற்ற moduleகளால் முடிக்கப்பட வேண்டும் பின்னர் அது ஒரு சார்புள்ள module ஆக மாறுகிறது நன்கு decomposed modules தொகுப்பில் module முடிந்தவரை சார்பற்றவை ஆக இருக்க வேண்டும் எந்தவொரு moduleம் மற்ற moduleகளுடன் தொடர்பு கொள்ளாது என்பதன் அர்த்தம் முற்றிலும் சார்பற்ற modules வைத்திருப்பது சாத்தியமில்லை ஆனால் modulesகளுக்கிடையேயான தொடர்பு குறைந்தபட்சமாக வைக்கப்பட வேண்டும் அது ஏன் என்று புரிந்து கொள்ள இது உண்மையில் divide and conquer principle என்று வாதிடுவோம் ஒரு வடிவமைப்பைப் புரிந்துகொள்ள modular வடிவமைப்பு ஆனது divide and conquer principle பயன்படுத்துகிறது நாம் ஒவ்வொரு moduleயையும் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நாம் புரிந்துகொள்கிறோம் மேலும் எல்லா moduleகளையும் நாம் புரிந்து கொண்ட பிறகு வடிவமைப்பைப் புரிந்துகொள்கிறோம் ஆனால் modules சிக்கலான உறவுகளைக் கொண்டிருந்தால் ஒவ்வொரு moduleம் பல moduleகளை அழைக்கிறது பின்னர் ஒரு moduleயைப் புரிந்துகொள்ளும்போது மற்ற moduleகளால் அது என்ன செய்யப்படுகிறது என்பதையும் நாம் காண வேண்டும் எனவே modules அதிகம் தொடர்பு கொள்ளாதவரை divide and conquer principle அடிப்படையில் அவற்றை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் எனவே modules சார்பற்றவை ஆக இருந்தால் நாம் moduleகளை ஒவ்வொன்றாகப் பார்த்து புரிந்து கொள்ளலாம் இது வடிவமைப்பு மற்றும் divide and conquer principle அடிப்படையாகக் கொண்டது ஒரு கொத்து குச்சிகளை ஒன்றாக இணைத்து அதை உடைக்க முயற்சித்தால் அது மிகவும் கடினம் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு குச்சியை எடுத்து உடைத்தால் அது மிகவும் எளிது இதேபோன்ற விஷயம் என்னவென்றால் இங்கே நாம் ஒவ்வொன்றாக module புரிந்து கொள்ள முயற்சித்தால் நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் அனைத்து module களையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் ஒரு moduleஐ புரிந்து கொள்ள தொடங்கினால் இரண்டாவது module அதன் பின் மூன்றாவது module என தொடரும் ஒரு நல்ல வடிவமைப்பின் மற்றொரு தேவை layering moduleகளுக்கிடையேயான call relationship ஒரு tree போன்று உயர்ந்தது அங்கு தன்னிச்சையான call relationship என்பது ஒரு தாழ்வான வடிவமைப்பாகும் layering ஏன் நல்ல யோசனை என்று பார்ப்போம் ஒன்று bug localization உயர்ந்த layerகளில் எந்த இடைநிலை node களிலும் bug இருந்தால் அதன் child module தவிர மற்ற modules பாதிக்காது அதே சமயம் inferior layeringளில் எந்த nodeலும் உள்ள எந்த bugம் வேறு எந்த moduleலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் தோல்வி அடையும்போது bug எந்த module என்று நமக்கு தெரியாது ஆனால் உயர்ந்த ayerகளில் எந்த leaf nodeலும் ஒரு bugயைக் கவனித்தால் bug அந்த nodeலோ அல்லது முந்தைய parent nodeலோ அல்லது எந்த மேல் nodeலோ இருப்பதை நாம் அறிவோம் உயர்ந்த layerகளில் நாம் எல்லா nodeகளையும் பார்க்க வேண்டியதில்லை ஒரு மோசமான வடிவமைப்பு மிகவும் சிக்கலான module தொடர்புகளுடன் வரலாம் ஒரு சிக்கலான module தொடர்புகளை நாம் ஸ்லைடில் காணலாம் ஸ்லைடு வரைபடம் உண்மையில் module மற்றும் தொடர்புகளின் தொகுப்பு அல்ல இது வேறு சில நோக்கங்களுக்கான வரைபடமாகும் ஆனால் இங்கே நாம் அதை எடுத்துக்காட்டுக்குக் காண்பிக்கிறோம் இங்கே ஒரு moduleயைப் புரிந்துகொள்ள நாம் புரிந்து கொள்ள விரும்பும் moduleடன் தொடர்புடைய அனைத்து module களையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு moduleயைப் புரிந்துகொள்வதற்கு நாம் எல்லா moduleகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் அதைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் எனவே ஒரு moduleயைப் புரிந்து கொள்ள நமக்கு tree போன்ற ஒரு வரைபடம் தேவை என்று சொல்லலாம் எனவே modularity என்பது சார்பற்ற moduleகளின் தொகுப்பு என்று நாம் கூறினோம் சார்பற்ற modules உண்மையில் நடைமுறையில் இல்லை என்று நாம் கூறினோம் moduleகளுக்கு இடையில் சில தொடர்புகள் இருக்கும் ஆனால் modularityன் மிகவும் அர்த்தமுள்ள தன்மையை நாம் கொடுக்க முடியுமா modular வடிவமைப்பு என்றால் என்ன என்பது பற்றிய புரிதல் நமக்கு இருந்தது அந்த modules ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட சார்பற்றவை ஆனவை tree போன்ற ஒரு வரைபடத்தில் அதிகம் குறிப்பிடப்படுவதில்லை ஒரு modular வடிவமைப்பு என்றால் என்ன என்பதற்கான சிறந்த அல்லது துல்லியமான பண்பைக் கொடுக்க முயற்சிப்போம் மேலும் இரண்டு கருத்துகளின் அடிப்படையில் அதைச் செய்வோம் ஒன்று cohesion என்றும் மற்றொன்று coupling என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு modular வடிவமைப்பில் அதிக cohesion மற்றும் குறைந்த coupling இருக்க வேண்டும் மேலும் இந்த சொற்கள் cohesion மற்றும் coupling ஆகியவற்றை நாம் புரிந்துகொண்டு அவற்றை அளவிட முடியும் என்றால் கொடுக்கப்பட்ட வடிவமைப்பு தீர்வுக்காக அதில் அதிக cohesion மற்றும் குறைந்த coupling உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் எனவே எவ்வாறு அளவிடுவது cohesion மற்றும் coupling ஆகியவற்றை எவ்வாறு புரிந்துகொள்வது என்பதைப் புரிந்துகொள்வோம் module layering இருக்க வேண்டும் ஒரு நல்ல layering என்பது tree போன்ற ஒரு வரைபடம் என்று பொருள் ஆனால் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன் tree போன்ற ஒரு வரைபடத்தில் ஒரு moduleயைப் புரிந்துகொள்ள விரும்பினால் அது குறைந்த modulesகளை மட்டுமே அழைக்கிறது என்பதைக் காண்கிறோம் அதற்காக நாம் குறைந்த moduleக்கூறுகளைப் பார்க்க வேண்டியிருக்கும் எந்தவொரு intermediate moduleயையும் நாம் புரிந்து கொள்ள விரும்பினால் நாம் மேல் moduleயைப் பார்க்க வேண்டியதில்லை ஏனெனில் intermediate module lower layer moduleகளை மட்டுமே அழைக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே tree போன்ற அமைப்பில் ஒவ்வொரு moduleயையும் மேலே இருந்து கீழ் வரிசைமுறைக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இது ஸ்லைடில் 2வது வரையப்பட்ட வரைபடம் போன்ற ஒரு module அமைப்பாக இருந்தால் ஒன்றைப் புரிந்து கொள்ள நாம் மற்ற எல்லா moduleகளையும் கடந்து செல்ல வேண்டும் எனவே ஒவ்வொரு moduleயையும் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் எனவே tree போன்ற ஒரு hierarchyல் குறைந்த fan out உள்ளது அது குறைந்த எண்ணிக்கையிலான moduleகளைப் பொறுத்தது மேலும் abstraction உள்ளது எனவே tree அமைப்பில் செயல்படுத்துவதற்கு நாம் leaf layer moduleகளிலிருந்து தொடங்கலாம் பின்னர் மேலும் concrete modules மற்றும் பலவற்றைப் பார்க்கலாம் மேலே உள்ள ஸ்லைடு modules நிறைய சார்புகளைக் கொண்டிருந்தால் அது எவ்வளவு மோசமாக மாறும் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஸ்லைடில் முதலாவது படம் dependencies காட்டவில்லை இரண்டாவதாக மிகக் குறைந்த dependencies உள்ளன ஆனால் மூன்றாவது படத்தை பாருங்கள் modules முழுவதும் மிக அதிக dependencies உள்ளன அதைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் எனவே 3வது போன்ற இந்த வகையான வடிவமைப்பை பராமரிப்பது மிகவும் கடினம் எனவே நாம் 1வது இடத்திற்குச் செல்வோம் இல்லையென்றால் 2 வது இடத்திற்கு செல்வோம் இப்போது cohesion மற்றும் coupling பற்றிய கருத்துகளைப் பார்ப்போம் கொடுக்கப்பட்ட வடிவமைப்பு தீர்வின் cohesion மற்றும் coupling நாம் தீர்மானிக்க முடிந்தால் அது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்லது மோசமான வடிவமைப்பு என்பதை சொல்ல முடியும் ஒரு module ஒரு ஒற்றை பணி அல்லது செயல்பாட்டைச் செய்தால் அது cohesion என்று நாம் கூறுகிறோம் அது பல விஷயங்களைச் செய்ய முயற்சித்தால் அது cohesion அல்ல மறுபுறம் coupling என்பது இரண்டு moduleகளுக்கு இடையில் வரையறுக்கப்படுகிறது ஒன்றுக்கொன்று சார்ந்து இருந்தால் இரண்டு modulesகளும் இணைக்கப்படுகின்றன ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதால் அவை சில data itemகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் ஒன்றுக்கொன்று அழைக்கின்றன எனவே இரண்டு முக்கியமான கருத்துக்கள் cohesion என்பது ஒரு moduleக்கு வரையறுக்கப்படுகிறது பின்னர் ஒரு module ஆனது ஒரு பணியைச் செய்தால் cohesive என்று நாம் சொல்கிறோம் அது பல விஷயங்களைச் செய்தால் அது உண்மையில் cohesive அல்ல Coupling என்பது ஒரு module மற்றொரு moduleயை எவ்வளவு சார்ந்துள்ளது அவை பல data itemகளை பரிமாறிக்கொண்டால் ஒன்றுக்கொன்று அடிக்கடி அழைத்தால் அவை highly coupled ஆனால் அவை ஒன்றுக்கொன்று அழைக்கவில்லை என்றால் இரண்டு moduleகளுக்கு இடையில் data பரிமாற்றம் இல்லை என்றால் இந்த இரண்டு modules சார்பற்றவை என்று நாம் கூறுகிறோம் எனவே அதிக cohesion மற்றும் குறைந்த coupling இருந்தால் இது ஒரு நல்ல வடிவமைப்பு என்று நாம் கூறுகிறோம் இப்போது cohesion மற்றும் coupling எவ்வாறு தீர்மானிப்பது என்று பார்ப்போம் இதற்கு முன் ஒரு வடிவமைப்பு தீர்வு அதிக cohesion மற்றும் குறைந்த coupling ஆகியவற்றைக் கண்டறிந்தால் வடிவமைப்பு functionally சார்பற்ற modules என்று நாம் கூறுகிறோம் எனவே வடிவமைப்பில் ஒவ்வொரு moduleயும் சில செயல்பாடுகளை சார்பற்றவை ஆக செய்கின்றன அதாவது அது மற்றவைகளைச் சார்ந்தது அல்ல இதற்காக நாம் பயன்படுத்தும் சொல் functionally சார்பற்றவை எனவே எந்தவொரு நல்ல வடிவமைப்பு நுட்பத்தின் குறிக்கோளும் functionally சார்பற்ற modules கொண்டு வர வேண்டும் என்பதாகும் ஆனால் functionally சார்பற்ற modules ஏன் வேண்டும் என்று நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதிக சார்புள்ள moduleகளுடன் ஒப்பிடும்போது functionally சார்பற்ற முடிவுகளை நன்கு புரிந்துகொள்ள முடியும் என்று நாம் கூறினோம் functionally சார்பற்ற modules இருந்தால் வடிவமைப்பில் சிக்கலானது குறைகிறது மேலும் புரிந்துகொள்ள ஒரு நேரத்தில் ஒரு moduleயை விரைவாக எடுத்துக்கொள்ளலாம் இதேபோல் கீழேயுள்ள ஸ்லைடின் 1வது வரைபடத்தில் ஒரு bug இருந்தால் எந்த moduleயில் bug உள்ளது என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் இல்லையெனில் அது அழைத்த சில moduleகளாக இருக்கலாம் என்பதை காணலாம் ஆனால் கீழேயுள்ள ஸ்லைட்டின் 2வது வடிவமைப்பு moduleயை இயக்கும் போது bug இருந்தால் bug கொண்ட moduleயை எளிதில் அடையாளம் காண முடியாது எனவே modules functionally சார்பற்றவை ஆக இருந்தால் பிழைத்திருத்தம் மற்றும் புரிந்துகொள்ளுதல் எளிதானது அது மட்டுமல்லாமல் நாம் மீண்டும் moduleயைப் பயன்படுத்தலாம் மேலே உள்ள ஸ்லைட்டின் 1வது வரைபடத்தில் எந்தவொரு moduleயையும் மற்றொரு திட்டத்தில் பயன்படுத்த விரும்பினால் அந்த moduleயை எடுத்து அங்கு பயன்படுத்தலாம் ஆனால் 2வது வரைபடத்தின் எந்த moduleயையும் மற்றொரு திட்டத்தில் பயன்படுத்த விரும்பும்போது இங்கே கவனிக்கவும் தேவைகள் மற்றொரு moduleயின் உதவியையும் மற்றொரு moduleக்கு இன்னொரு moduleயின் உதவியும் தேவைப்படுவதைக் காண்போம் ஏனேனில் அவை அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன நாம் ஒரு moduleயை மட்டும் எடுத்துக்கொண்டு அதைப் பயன்படுத்த முடியாது modules அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த முழு திட்டத்தையும் நாம் எடுக்க வேண்டும் அது infeasible ஆகிவிடும் எனவே functionally சார்பற்ற modules ஆக இருந்தால் மற்றொரு திட்டத்தில் நமக்குத் தேவையான எந்த moduleயும் எளிதாக மீண்டும் பயன்படுத்தலாம் functionally சார்பற்ற வடிவமைப்பில் உள்ள ஒவ்வொரு moduleம் துல்லியமான செயல்பாடுகளை நன்கு வரையறுத்துள்ளன மேலும் இது மற்ற moduleகளுடன் தொடர்பு கொள்ளாது மேலும் இது மற்ற moduleகளுடன் எளிய மற்றும் குறைந்தபட்ச இணைப்பை கொண்டது எனவே module மீண்டும் பயன்படுத்த எளிதானது ஆனால் functional independence எவ்வாறு அளவிடுவது ஒரு functional சார்பற்ற module அதிக cohesion மற்றும் குறைந்த coupling உள்ளது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் ஒரு வடிவமைப்பைப் பார்த்து அதிக cohesion மற்றும் குறைந்த coupling இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா இதை மேலும் ஆராய முயற்சிப்போம் நாம் பல்வேறு வகையான cohesion மற்றும் coupling வகைப்படுத்துவோம் எனவே ஒரு வடிவமைப்பைக் கொடுத்தால் அது எந்த வகை cohesion மற்றும் coupling என காண முயற்சிப்போம் அதன் அடிப்படையில் இது ஒரு cohesive highly cohesive and low coupling மற்றும் பலவற்றை கூறுவோம் முதலில் cohesiveness ஐ பார்ப்போம் cohesion வகைகள் என்ன என்பதை காண முயற்சிப்போம் எனவே நாம் ஒரு வடிவமைப்பைப் பார்த்தால் அது என்ன வகை cohesion கொண்டுள்ளது என்பதைக் காண்போம் வெவ்வேறு வகையான cohesion பார்ப்போம் நாம் ஒரு வடிவமைப்பைப் பார்க்க முடியும் மேலும் இந்த ஏழு வகையான cohesionகளில் ஏதேனும் ஒன்று இருப்பதாகக் கூறலாம் நாம் ஒரு moduleயைப் பார்த்து இந்த moduleக்கு coincidental logical temporal procedural communicational sequential அல்லது functional cohesion இருப்பதாகக் கூறலாம் Module functional cohesion கொண்டிருந்தால் அது அதிக cohesion கொண்டுள்ளது மற்றும் அது ஒரு நல்ல வடிவமைப்பு ஆனால் மறுபுறம் அது coincidental cohesion கொண்டிருந்தால் அது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல மேலும் functionalக்கும் coincidentalக்கும் இடையில் உள்ள ஒன்று moderate cohesion எல்லா moduleகளையும் நாம் பார்க்க விரும்புகிறோம் மேலும் எந்த வகையான cohesion இருக்கிறது என்பதைப் பார்க்கவும் அவற்றில் பெரும்பாலானவை high cohesion அல்லது slightly moderate cohesion என்றால் வடிவமைப்பு சிறந்தது அல்லது சரி என்று கூறுவோம் ஆனால் அவை குறைந்த cohesion கொண்டிருந்தால் அது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல என்று சொல்வோம் முதலில் cohesionன் மோசமான வடிவத்தைப் பார்ப்போம் இது coincidental cohesion என்று அழைக்கப்படுகிறது இங்கே அதன் functionality என்ன என்பதைப் பார்ப்பதற்கான moduleயைப் பார்த்தால் functionகளின் random சேகரிப்பு அவை என்பதைக் காண்போம் moduleயில் சில functionகளை வைப்பதன் பின்னால் எந்த சிந்தனையும் திட்டமும் இல்லை நாம் random functionகளை எடுத்து அவற்றை ஒரு moduleயாக மாற்றினோம் ஒரு எடுத்துக்காட்டு AAA என பெயரிடப்பட்ட ஒரு moduleயைப் பார்ப்போம் அதில் பின்வரும் functions உள்ளன print inventory register student issue book எனவே இது உண்மையில் பல்வேறு பயனாளிகளின் பல்வேறு தேவைகளுக்குத் தேவையான functionalitiesகளுக்கு ஒத்திருக்கிறது Print inventory நூலக மேலாண்மை அமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவே இவை random functionகளின் தொகுப்பாகும் அவை ஒரே தேவைக்கு உட்பட்டவை அல்ல அல்லது இந்த functionகளுக்கு இடையே எந்த உறவும் இல்லை மேலும் AAA module எதை செய்கிறது என்று கேட்டால் நாம் உண்மையில் பதிலளிக்க முடியாது இது inventory சில பகுதியைக் கொண்டுள்ளது என்று கூறுவோம் சில மாணவர்களையும் பதிவுசெய்கிறது மேலும் அது புத்தகத்தையும் வெளியிடுகிறது எனவே இந்த module அடையக்கூடிய ஒற்றை விஷயம் ஒற்றை function எதுவும் இல்லை இது அங்கும் இங்கும் பல்வேறு விஷயங்களைச் செய்கிறது யாரோ இந்த functionகளை தோராயமாக இந்த module AAA இல் வைத்துள்ளனர் இதை நாம் coincidental cohesion என்று அழைக்கிறோம் அனைத்து elements மற்றும் moduleயின் அனைத்து செயல்பாடுகளும் ஒத்த செயல்பாட்டைச் செய்வதாக இருந்தால் logical cohesion moduleக்கு இருப்பதாக நாம் கருதுகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு module உள்ள அனைத்து செயல்பாடுகளும் பிழை கையாளுதல் அல்லது தரவு உள்ளீட்டைப் படித்தல் அல்லது அச்சிடும் வகையான தரவு வெளியீடு செய்தல் எனில் இந்த modular வடிவமைப்பில் logical cohesion இருப்பதாகக் கூறுகிறோம் அதில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் logically தொடர்புடையவை அவை ஒத்த காரியங்களைச் செய்கின்றன அதனால்தான் வடிவமைப்பாளர் அனைத்து செயல்பாடுகளையும் ஒரு modular வடிவமைப்பில் வைத்துள்ளார் மேலும் இந்த logical cohesion ஆனது coincidental cohesionஐ காட்டிலும் சற்றே சிறந்த cohesion வடிவம் மட்டுமே ஆனால் அது இன்னும் நல்லதல்ல logical cohesionன் உதாரணத்தைப் பார்ப்போம் நம்மிடம் ஒரு module உள்ளது பெயர் அச்சிடப்படுகிறது பின்னர் அது பல்வேறு functionகளில் பல்வேறு வகையான அச்சிடல்களைச் செய்கிறது அச்சிடும் தரம் அச்சிடும் சான்றிதழ்கள் அச்சிடும் சம்பளம் மற்றும் முதலியன இந்த அச்சிடும் functions அனைத்தும் பல்வேறு functions அல்லது தேவைகளின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்த module logical cohesions களைக் கொண்டுள்ளது என்று நாம் கூறுகிறோம் இது மிகவும் கீழ்நிலை cohesion அல்ல ஆனால் அது ஒரு நல்ல cohesion அல்ல அடுத்து temporal cohesion பார்ப்போம் இந்த விரிவுரையை இங்கே நிறுத்துவோம் அடுத்த பாடத்தில் இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம்